ஒரு கண்டுபிடிப்பைத் தேட முதல் விஷயம் ஒரு வெளிப்பாட்டைத் தேடுவது ஒரு கண்டுபிடிப்பைத் தேட முதல் விஷயம் ஒரு வெளிப்பாட்டைத் தேடுவது கண்டுபிடிப்புகள் என்பது காப்புரிமையை நீங்கள் பெறக்கூடிய வகையில் செய்யப்பட்ட வெளிப்பாடுகளைத் தவிர வேறில்லை கண்டுபிடிப்புகள் என்பது காப்புரிமையை நீங்கள் பெறக்கூடிய வகையில் செய்யப்பட்ட வெளிப்பாடுகளைத் தவிர வேறில்லை எனவே வெளிப்படுத்தல் காப்புரிமை பெறக்கூடியதாக இருந்தால் அதையே காப்புரிமை பெறக்கூடிய கண்டுபிடிப்பு என்று அழைக்கிறோம் எனவே வெளிப்படுத்தல் காப்புரிமை பெறக்கூடியதாக இருந்தால் அதையே காப்புரிமை பெறக்கூடிய கண்டுபிடிப்பு என்று அழைக்கிறோம் எனவே ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள் எனவே ஒரு வெளிப்பாட்டை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு வெளிப்பாடு எழுதப்பட்ட வெளிப்பாடு ஆகும் இது கண்டுபிடிப்பின் உடல் உருவத்திலிருந்து வேறுபட்டது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு வெளிப்பாடு எழுதப்பட்ட வெளிப்பாடு ஆகும் இது கண்டுபிடிப்பின் உடல் உருவத்திலிருந்து வேறுபட்டது இயற்பியல் உருவகம் எழுதப்பட்ட வெளிப்பாட்டிலிருந்து வேறுபட்டது இயற்பியல் உருவகம் எழுதப்பட்ட வெளிப்பாட்டிலிருந்து வேறுபட்டது உதாரணமாக ரிமோட் கண்ட்ரோல் சாதனம் எப்படி இருக்கும் ஒரு இடைமுகம் உள்ளது சில பொத்தான்கள் உள்ளன மற்றும் பொதுவாக இது ஒரு நிலையான வடிவத்தில் இருக்கும் உதாரணமாக ரிமோட் கண்ட்ரோல் சாதனம் எப்படி இருக்கும் ஒரு இடைமுகம் உள்ளது சில பொத்தான்கள் உள்ளன மற்றும் பொதுவாக இது ஒரு நிலையான வடிவத்தில் இருக்கும் இது ஒரு உடல் உருவகமாக புரிந்து கொள்ளப்படலாம் அல்லது அது எப்படி இருக்கும் இது ஒரு உடல் உருவகமாக புரிந்து கொள்ளப்படலாம் அல்லது அது எப்படி இருக்கும் அது அதன் உடல் நிலையில் இருந்தால் அது அதன் உடல் நிலையில் இருந்தால் அதேசமயம் அதே கண்டுபிடிப்பு எழுதப்பட்ட வடிவத்தில் விவரிக்கப்படும்போது அது ஒரு வெளிப்பாடு என விவரிக்கப்படுகிறது இங்கே உங்களுக்கு ஒரு கண்டுபிடிப்பு உள்ளது இந்த காப்புரிமை ஒரு புத்திசாலித்தனமான நிரல்படுத்தக்கூடிய உலகளாவிய ரிமோட் கண்ட்ரோல் சாதனத்தை விவரிக்கிறது இது எந்தவொரு சாதனத்தையும் கட்டுப்படுத்த ஒரு பயனரால் பயன்படுத்தப்படலாம் கட்டளைகளுக்கு பதிலளிக்கிறது மற்றும் அகச்சிவப்பு புளூடூத் அல்லது பிற வயர்லெஸ் தனிப்பட்ட பிணைய தொழில்நுட்பம் வழியாக அதேசமயம் அதே கண்டுபிடிப்பு எழுதப்பட்ட வடிவத்தில் விவரிக்கப்படும்போது அது ஒரு வெளிப்பாடு என விவரிக்கப்படுகிறது இங்கே உங்களுக்கு ஒரு கண்டுபிடிப்பு உள்ளது இந்த காப்புரிமை ஒரு புத்திசாலித்தனமான நிரல்படுத்தக்கூடிய உலகளாவிய ரிமோட் கண்ட்ரோல் சாதனத்தை விவரிக்கிறது இது எந்தவொரு சாதனத்தையும் கட்டுப்படுத்த ஒரு பயனரால் பயன்படுத்தப்படலாம் கட்டளைகளுக்கு பதிலளிக்கிறது மற்றும் அகச்சிவப்பு புளூடூத் அல்லது பிற வயர்லெஸ் தனிப்பட்ட பிணைய தொழில்நுட்பம் வழியாக இப்போது நீங்கள் இப்போது பார்த்த விளக்கம் எழுதப்பட்ட விளக்கம் உடல் உருவத்திலிருந்து மிகவும் வித்தியாசமானது இப்போது நீங்கள் இப்போது பார்த்த விளக்கம் எழுதப்பட்ட விளக்கம் உடல் உருவத்திலிருந்து மிகவும் வித்தியாசமானது இப்போது பொதுவாக ஒரு கண்டுபிடிப்பு வெளிப்படுத்தல் படிவம் அல்லது சுருக்கமாக ஐடிஎஃப் எனப்படும் வெளிப்பாடு செய்யப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போது பொதுவாக ஒரு கண்டுபிடிப்பு வெளிப்படுத்தல் படிவம் அல்லது சுருக்கமாக ஐடிஎஃப் எனப்படும் வெளிப்பாடு செய்யப்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டுபிடிப்பு வெளிப்படுத்தல் படிவத்தில் பல்வேறு நெடுவரிசைகள் இருக்கும் அவை கண்டுபிடிப்பாளரை நிரப்பும்படி கேட்கும் கண்டுபிடிப்பு வெளிப்படுத்தல் படிவத்தில் பல்வேறு நெடுவரிசைகள் இருக்கும் அவை கண்டுபிடிப்பாளரை நிரப்பும்படி கேட்கும் இது அறிவுத் துறையில் என்ன இருக்கிறது அது பின்னணி கலையில் ஏதேனும் இருக்கக்கூடும் அது ஏற்கனவே இருக்கும் கண்டுபிடிப்புகளுடன் ஒற்றுமைகள் இருக்கலாம் அது பயன்பாட்டு நன்மைகள் கண்டுபிடிப்பு அம்சங்கள் ஆகியவற்றில் ஏதாவது இருக்கலாம் இது அறிவுத் துறையில் என்ன இருக்கிறது அது பின்னணி கலையில் ஏதேனும் இருக்கக்கூடும் அது ஏற்கனவே இருக்கும் கண்டுபிடிப்புகளுடன் ஒற்றுமைகள் இருக்கலாம் அது பயன்பாட்டு நன்மைகள் கண்டுபிடிப்பு அம்சங்கள் ஆகியவற்றில் ஏதாவது இருக்கலாம் எனவே கண்டுபிடிப்பு வெளிப்படுத்தல் படிவத்தில் ஏராளமான தகவல்கள் இருக்கும் கண்டுபிடிப்பாளரால் நிரப்பப்பட வேண்டும் எனவே கண்டுபிடிப்பு வெளிப்படுத்தல் படிவத்தில் ஏராளமான தகவல்கள் இருக்கும் கண்டுபிடிப்பாளரால் நிரப்பப்பட வேண்டும் கண்டுபிடிப்பாளரிடமிருந்து தகவல்களைப் பெறுவதற்கான மற்றொரு வழி கண்டுபிடிப்பாளரை நேர்காணல் செய்வதன் மூலம் கண்டுபிடிப்பாளரிடமிருந்து தகவல்களைப் பெறுவதற்கான மற்றொரு வழி கண்டுபிடிப்பாளரை நேர்காணல் செய்வதன் மூலம் காப்புரிமை வழக்கறிஞர் நேர்காணல் தொடர் கேள்விகளைக் கேட்பது கேள்விகளுக்கு பதில்களைப் பெறுவது மற்றும் நேர்காணலின் மூலம் கண்டுபிடிப்பாளரிடமிருந்து ஒரு நல்ல வெளிப்பாட்டைப் பெறக்கூடிய பாரம்பரிய வழி இது காப்புரிமை வழக்கறிஞர் நேர்காணல் தொடர் கேள்விகளைக் கேட்பது கேள்விகளுக்கு பதில்களைப் பெறுவது மற்றும் நேர்காணலின் மூலம் கண்டுபிடிப்பாளரிடமிருந்து ஒரு நல்ல வெளிப்பாட்டைப் பெறக்கூடிய பாரம்பரிய வழி இது வெளிப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் வெளிப்படுத்துவது எவ்வளவு முக்கியம் இப்போது வெளிப்படுத்தல் முந்தைய கலையைத் தேட பயன்படுத்தப்படலாம் இப்போது வெளிப்படுத்தல் முந்தைய கலையைத் தேட பயன்படுத்தப்படலாம் எனவே வெளிப்பாடு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் எனவே வெளிப்பாடு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் காப்புரிமை தேடல் அறிக்கை இறுதியில் எவ்வளவு நன்றாக இருக்கும் காப்புரிமை தேடல் அறிக்கை இறுதியில் எவ்வளவு நன்றாக இருக்கும் எனவே வெளிப்படுத்தல் முந்தைய கலையைத் தேட பயன்படுத்தப்படலாம் மேலும் இது காப்புரிமை விவரக்குறிப்பை வரைவதற்குப் பயன்படுத்தப்படலாம் ஏனென்றால் இது கண்டுபிடிப்பாளர் செய்யும் வெளிப்பாடு இறுதியில் காப்புரிமை விவரக்குறிப்பில் இறங்குகிறது எனவே வெளிப்படுத்தல் முந்தைய கலையைத் தேட பயன்படுத்தப்படலாம் மேலும் இது காப்புரிமை விவரக்குறிப்பை வரைவதற்குப் பயன்படுத்தப்படலாம் ஏனென்றால் இது கண்டுபிடிப்பாளர் செய்யும் வெளிப்பாடு இறுதியில் காப்புரிமை விவரக்குறிப்பில் இறங்குகிறது ஒரு வெளிப்பாட்டின் தேவைகள் இப்போது இது காப்புரிமைச் சட்டத்தில் உள்ள மொழி இது கண்டுபிடிப்பை முழுமையாகவும் குறிப்பாகவும் விவரிக்க வேண்டும் குறிப்பாக இது விவரங்களுடன் ஒரு விவரிக்கப்பட வேண்டும் இது செயல்பாட்டை அல்லது பயன்பாட்டை விவரிக்க வேண்டும் அது வேண்டும் செயல்திறன் முறை மற்றும் சிறந்த முறையை விவரிக்கவும் ஒரு வெளிப்பாட்டின் தேவைகள் இப்போது இது காப்புரிமைச் சட்டத்தில் உள்ள மொழி இது கண்டுபிடிப்பை முழுமையாகவும் குறிப்பாகவும் விவரிக்க வேண்டும் குறிப்பாக இது விவரங்களுடன் ஒரு விவரிக்கப்பட வேண்டும் இது செயல்பாட்டை அல்லது பயன்பாட்டை விவரிக்க வேண்டும் அது வேண்டும் செயல்திறன் முறை மற்றும் சிறந்த முறையை விவரிக்கவும் இப்போது சிறந்த முறை கண்டுபிடிப்பைக் காண்பிப்பதற்கான சிறந்த முறை கோரப்படும் என்று கூறப்படும் ஒன்று மேலும் கூற்றுக்கள் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருக்க வேண்டும் மேலும் அது வெளிப்படுத்தப்பட்டவற்றின் அடிப்படையில் நியாயமானதாக இருக்க வேண்டுமா இப்போது சிறந்த முறை கண்டுபிடிப்பைக் காண்பிப்பதற்கான சிறந்த முறை கோரப்படும் என்று கூறப்படும் ஒன்று மேலும் கூற்றுக்கள் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருக்க வேண்டும் மேலும் அது வெளிப்படுத்தப்பட்டவற்றின் அடிப்படையில் நியாயமானதாக இருக்க வேண்டுமா காப்புரிமை விவரக்குறிப்பின் உரிமைகோரல் என்பது காப்புரிமை விவரக்குறிப்பின் முடிவான பகுதியாகும் அங்கு ஒரு காப்புரிமை ஒரு கண்டுபிடிப்பு உரிமை கோரப்படுகிறது மற்றும் வெளிப்படுத்தப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் உரிமை கோரப்பட வேண்டும் காப்புரிமை விவரக்குறிப்பின் உரிமைகோரல் என்பது காப்புரிமை விவரக்குறிப்பின் முடிவான பகுதியாகும் அங்கு ஒரு காப்புரிமை ஒரு கண்டுபிடிப்பு உரிமை கோரப்படுகிறது மற்றும் வெளிப்படுத்தப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் உரிமை கோரப்பட வேண்டும் எனவே இந்த வெளிப்பாடு முக்கியமானது ஏனெனில் கூற்றுக்கள் வரைவு செய்யப்பட்டன அல்லது வெளிப்படுத்தப்பட்டதிலிருந்து செதுக்கப்பட்டுள்ளன எனவே இந்த வெளிப்பாடு முக்கியமானது ஏனெனில் கூற்றுக்கள் வரைவு செய்யப்பட்டன அல்லது வெளிப்படுத்தப்பட்டதிலிருந்து செதுக்கப்பட்டுள்ளன கண்டுபிடிப்பு வெளிப்படுத்தல் படிவம் ஒரு கண்டுபிடிப்பாளரிடமிருந்து வெளிப்பாட்டை நீங்கள் கைப்பற்றக்கூடிய ஒரு வழியாகும் என்று நாங்கள் குறிப்பிட்டோம் கண்டுபிடிப்பு வெளிப்படுத்தல் படிவம் ஒரு கண்டுபிடிப்பாளரிடமிருந்து வெளிப்பாட்டை நீங்கள் கைப்பற்றக்கூடிய ஒரு வழியாகும் என்று நாங்கள் குறிப்பிட்டோம் இப்போது இங்கே உங்களுக்கு முன்னால் ஒரு பொதுவான கண்டுபிடிப்பு வெளிப்படுத்தல் படிவம் உள்ளது இதை நீங்கள் இப்போது பார்க்கலாம் இப்போது இந்த படிவத்தை கண்டுபிடிப்பாளரால் நிரப்ப வேண்டும் இப்போது இங்கே உங்களுக்கு முன்னால் ஒரு பொதுவான கண்டுபிடிப்பு வெளிப்படுத்தல் படிவம் உள்ளது இதை நீங்கள் இப்போது பார்க்கலாம் இப்போது இந்த படிவத்தை கண்டுபிடிப்பாளரால் நிரப்ப வேண்டும் எனவே தொடர்பு தகவல் கண்டுபிடிப்பின் பெயர் முக்கிய கண்டுபிடிப்பாளர் பல கண்டுபிடிப்பாளர்கள் இருந்தால் அவர்கள் தேசியம் என்று குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு பகுதி உள்ளது ஏனெனில் உங்கள் குடியிருப்பாளர்கள் தாக்கல் உத்தியோகபூர்வ பதவி தொடர்பு தகவல் மற்றும் முகவரி ஆகியவற்றின் சில விதிகளை தீர்மானிக்க முடியும் எனவே தொடர்பு தகவல் கண்டுபிடிப்பின் பெயர் முக்கிய கண்டுபிடிப்பாளர் பல கண்டுபிடிப்பாளர்கள் இருந்தால் அவர்கள் தேசியம் என்று குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு பகுதி உள்ளது ஏனெனில் உங்கள் குடியிருப்பாளர்கள் தாக்கல் உத்தியோகபூர்வ பதவி தொடர்பு தகவல் மற்றும் முகவரி ஆகியவற்றின் சில விதிகளை தீர்மானிக்க முடியும் இப்போது கண்டுபிடிப்பின் காப்புரிமை தலைப்பு பற்றிய தகவல்கள் எந்த தொழில்நுட்பத் துறையானது சுருக்கமான விளக்கத்திற்கு சொந்தமானது நாவல் அம்சம் கண்டுபிடிப்பு அம்சம் மற்றும் பகுதி சி பொது வெளிப்பாடு மற்றும் பகுதி முன் கலை கண்டுபிடிப்பு சில முந்தைய கலைகளை அறிந்திருக்கிறதா நீங்கள் செய்வீர்கள் விஞ்ஞான வெளியீடுகள் அல்லது காப்புரிமை தரவுத்தளங்கள் உள்ளனவா என்பதைக் கண்டறியவும் இப்போது கண்டுபிடிப்பின் காப்புரிமை தலைப்பு பற்றிய தகவல்கள் எந்த தொழில்நுட்பத் துறையானது சுருக்கமான விளக்கத்திற்கு சொந்தமானது நாவல் அம்சம் கண்டுபிடிப்பு அம்சம் மற்றும் பகுதி சி பொது வெளிப்பாடு மற்றும் பகுதி முன் கலை கண்டுபிடிப்பு சில முந்தைய கலைகளை அறிந்திருக்கிறதா நீங்கள் செய்வீர்கள் விஞ்ஞான வெளியீடுகள் அல்லது காப்புரிமை தரவுத்தளங்கள் உள்ளனவா என்பதைக் கண்டறியவும் பகுதி D இது முற்றிலும் கூடுதல் தகவல் என்று நீங்கள் கேட்கலாம் இது சில வெளிப்படுத்தல் படிவங்கள் கண்டுபிடிப்பாளர் சந்தை மதிப்பீடு மற்றும் உரிமத்திலிருந்து கோரலாம் பகுதி D இது முற்றிலும் கூடுதல் தகவல் என்று நீங்கள் கேட்கலாம் இது சில வெளிப்படுத்தல் படிவங்கள் கண்டுபிடிப்பாளர் சந்தை மதிப்பீடு மற்றும் உரிமத்திலிருந்து கோரலாம் கண்டுபிடிப்பு தீர்க்கப்பட்ட பிரச்சினை என்ன கண்டுபிடிப்பு தீர்க்கப்பட்ட பிரச்சினை என்ன தற்போதுள்ள தீர்வுகள் என்ன தற்போதுள்ள தீர்வுகள் என்ன தற்போதுள்ள தீர்வுகள் வெற்றிகரமாக உள்ளதா தற்போதுள்ள தீர்வுகள் வெற்றிகரமாக உள்ளதா உங்கள் கண்டுபிடிப்பு எதைக் குறிக்கிறது உங்கள் கண்டுபிடிப்பு எதைக் குறிக்கிறது ஏற்கனவே இருக்கும் பிரச்சினையை எந்த அளவிற்கு தீர்க்க முற்படுகிறது ஏற்கனவே இருக்கும் பிரச்சினையை எந்த அளவிற்கு தீர்க்க முற்படுகிறது உங்கள் கண்டுபிடிப்புக்கு பொதுவான பொதுவான அம்சங்கள் உங்கள் கண்டுபிடிப்புக்கு பொதுவான பொதுவான அம்சங்கள் உங்கள் கண்டுபிடிப்பை இப்போது வேறுபடுத்துகின்ற குறிப்பிட்ட அம்சங்கள் குறிப்பிட்ட அம்சங்கள் அங்கு கண்டுபிடிப்பு அம்சங்களையும் காப்புரிமை பெற வேண்டியவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் அது கோரப்பட வேண்டும் உங்கள் கண்டுபிடிப்பை இப்போது வேறுபடுத்துகின்ற குறிப்பிட்ட அம்சங்கள் குறிப்பிட்ட அம்சங்கள் அங்கு கண்டுபிடிப்பு அம்சங்களையும் காப்புரிமை பெற வேண்டியவற்றையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் அது கோரப்பட வேண்டும் எனவே பொதுவான அம்சங்களையும் குறிப்பிட்ட அம்சங்களையும் புரிந்துகொள்வது மிக முக்கியமானதாக இருக்கும் ஏனெனில் அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த உள்ளீட்டைப் பயன்படுத்தி உங்கள் உரிமைகோரலை உருவாக்குவீர்கள் எனவே பொதுவான அம்சங்களையும் குறிப்பிட்ட அம்சங்களையும் புரிந்துகொள்வது மிக முக்கியமானதாக இருக்கும் ஏனெனில் அதன் அடிப்படையில் நீங்கள் அந்த உள்ளீட்டைப் பயன்படுத்தி உங்கள் உரிமைகோரலை உருவாக்குவீர்கள் கண்டுபிடிப்பின் ஒரு உழைக்கும் எடுத்துக்காட்டு இப்போது கண்டுபிடிப்பின் ஒரு முன்மாதிரி உள்ளது அது முடியாவிட்டால் ஒரு காட்சி பிரதிநிதித்துவம் ஒரு வரைதல் மற்றும் கண்டுபிடிப்பு வணிக ரீதியாக சுரண்டப்பட்டதா அது வெளிநாட்டில் சுரண்டப்பட்டதா என்று சொல்ல முடியுமா கண்டுபிடிப்பின் ஒரு உழைக்கும் எடுத்துக்காட்டு இப்போது கண்டுபிடிப்பின் ஒரு முன்மாதிரி உள்ளது அது முடியாவிட்டால் ஒரு காட்சி பிரதிநிதித்துவம் ஒரு வரைதல் மற்றும் கண்டுபிடிப்பு வணிக ரீதியாக சுரண்டப்பட்டதா அது வெளிநாட்டில் சுரண்டப்பட்டதா என்று சொல்ல முடியுமா ஏதேனும் உரையாடல் இருக்கிறதா அல்லது வருங்கால வாங்குபவர்களுக்கும் உரிமங்களுக்கும் கண்டுபிடிப்பாளர் ஏதேனும் வெளிப்படுத்தியிருக்கிறாரா என்பது ஏதேனும் உரையாடல் இருக்கிறதா அல்லது வருங்கால வாங்குபவர்களுக்கும் உரிமங்களுக்கும் கண்டுபிடிப்பாளர் ஏதேனும் வெளிப்படுத்தியிருக்கிறாரா என்பது